அடுத்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பில் ப்ராசஸ்கள் எனப்படும் மிக முக்கியமான ஒரு கருத்தை பார்ப்போம் எந்தவொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமிலும் உள்ள அடிப்படை தொகுதிகள் சில ப்ராசஸ்களின் அடிப்படையில் இருக்கும் ஒரு ப்ராசஸ் இன் வரையறை என்பது செயல்படுத்தப்படும் ஒரு நிரலாகும் ஒரு நிரலை இயக்கும் போதெல்லாம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கோணத்தில் இருந்து பார்த்தால் அது ஒரு ப்ராசஸ் ஆகவே இருக்கும் பயனர் நிரல்களை நிர்வகிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் கணினியில் இயங்கும் ப்ராசஸ்களை நிர்வகிப்பது பற்றி பேசுகிறோம் பயனர்களின் பார்வையில் இருந்து நிரல்கள் மற்றும் ப்ராசஸ்களை வேறுபடுத்த முயற்சிக்கிறோம் எனவே ஒரு நிரலை எழுதுகிறோம் இப்போது அந்த ஒற்றை நிரல் அது கணினியில் ஒரு ப்ராசஸைக் கொண்டிருக்கலாம் அல்லது கணினியில் பல ப்ராசஸ்களைக் கொண்டிருக்கலாம் இதேபோல் வெவ்வேறு பயனர்களால் உருவாக்கப்பட்ட பல நிரல்கள் ஒரே ப்ராசஸாக இணைக்கப்படலாம் எனவே இரண்டும் சாத்தியமாகும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கோணத்திலிருந்து இந்த இயங்கக்கூடிய அலகுகளை ப்ராசஸ்களாகப் பார்ப்போம் இந்த விவாதத்தில் கவனிக்கக் கூடிய தலைப்புகள் என்னவென்றால் ப்ராசஸின் கருத்து மற்றும் செடியூலிங் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அதுபோல கணினியிலுள்ள ப்ராசஸின் எண்ணிக்கையை கணக்கிட முடியும் எனவே செடியூலிங் என்பது எந்த ப்ராசஸ் ப்ராசஸரால் உரையை செயல்படுத்த முடியும் என்பதாகும் இதேபோல் பல பயனர்கள் இருக்கலாம் பயனர்களிடையே முன்னுரிமை கொடுக்கும் கொள்கையை பின்பற்றுகிறோம் என்றால் பின்னர் ஒருவித ரவுண்ட் ராபின் வகை அணுகுமுறையையும் கொண்டிருக்கலாம் அங்கு ஒவ்வொரு பயனருக்கும் அல்லது ஒவ்வொரு செயல்முறைக்கும் சில சிறிய நேர குவாண்டம் கொடுக்கிறோம் அதுவும் ஒரு வகை செடியூலிங் கொள்கைகள் இதில் பல்வேறு வகையான செடியூலிங் கொள்கைகள் இருக்கலாம் என்பதைக் காண்போம் ப்ராசஸ்களில் என்ன செயல்பாடுகளை செய்ய முடியும் ஒரு பொதுவான நிலைமை என்னவென்றால் வழக்கமான எடுத்துக்காட்டு ஒரு புதிய ப்ராசஸை உருவாக்குவது என்பது ஒரு நிரலில் உள்ளதைப் போலவே மற்றொரு நிரலை இயக்க முயற்சிக்கும் மற்றொரு ப்ராசஸை உருவாக்க முயற்சிக்கலாம் எனவே இது மிகவும் பொதுவானது எடுத்துக்காட்டாக சில டேட்டாபேஸ் செயல்பாட்டைச் செய்கிறோம் என்றால் சில டேட்டாவை மீட்டெடுப்பதற்கான புதிய கோரிக்கை வந்திருக்கலாம் எனவே அதற்காக அந்த டேட்டாவை மீட்டெடுக்கும் புதிய ப்ராசஸை உருவாக்குகிறோம் இதற்கிடையில் மற்றொரு டேட்டாவை மீட்டெடுக்க மற்றொரு கோரிக்கை வருகிறது அதற்காக மற்றொரு ப்ராசஸை உருவாக்க முயற்சிக்கலாம் எனவே இந்த வழியில் வெவ்வேறு வகையான படைப்புகளைக் கொண்டிருக்கலாம் இதேபோல் கணினியில் சில ப்ராசஸ்கள் இருக்கலாம் அவை தவறான நடத்தை போன்றவை நிறைய நினைவகத்தைப் பயன்படுத்துகின்றன எனவே கணினி நிர்வாகி இந்த ப்ராசஸை நிறுத்த முடிவு செய்யலாம் இல்லையெனில் கணினியில் உள்ள பிற ப்ராசஸ்கள் அவை பாதிக்கப்படுகின்றன எனவே கணினி செயல்திறன் குறைகிறது நிர்வாகி அந்த ப்ராசஸை நிறுத்த அல்லது அந்த ப்ராசஸை கொல்ல விரும்பலாம் நிர்வாகி ஒரு செயல்முறையின் முன்னுரிமையை குறைக்க முயற்சி செய்யலாம் எனவே இவை சில செயல்களில் செய்ய விரும்பும் சில செயல்பாடுகள் எங்களிடம் உள்ள மற்றொரு முக்கியமான விஷயம் இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்கள் ஒரு கணினியில் இயங்கும்போது உண்மையில் சில வேலையின் ஒரு பகுதியாகும் இதன் விளைவாக அவர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கலாம் இந்த இன்டெர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மற்றொரு மிக முக்கியமான பிரச்சினை எனவே ஐபிசி அமைப்புகளின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பின்னர் கிளையன்ட் சர்வர் அமைப்பில் தொடர்பு கொள்வோம் இது இந்த வலை உலாவுதல் மற்றும் அனைத்தையும்விட மிகவும் சிறப்பு வாய்ந்த கணினி தளமாகும் இது டேட்டாபேஸில் பொதுவான ஒன்றாகும் இது டேட்டாபேஸ் சர்வர் அல்லது வெப் சர்வர் கொண்ட சர்வர் போன்ற நிகழ்வு உந்துதல் அணுகுமுறை அல்லது நிகழ்வு உந்துதல் அமைப்பு எனவே அது துவங்கிய பிறகு அது உண்மையில் சில கிளையன்ட் கோரிக்கைக்காக காத்திருக்கிறது எடுத்துக்காட்டாக டேட்டாபேஸ் சர்வர் சில வினாக்களுக்கும் அதேபோல் வெப் பிரௌசர்களுக்காகவும் காத்திருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட URL ஐ அணுக சில பயனர் கேட்கும் வரை இது காத்திருக்கும் அந்தக் கோரிக்கை ஒரு கிளையன்ட் ப்ராசஸிலிருந்து வரும்போது அது தொடர்புடைய செயலைத் தொடங்கும் கோரிக்கைகள் வந்த பல வாடிக்கையாளர்கள் இருக்கலாம் இதன் விளைவாக சர்வர் வடிவமைப்பைப் பொறுத்து அவற்றை இணையாகவோ அல்லது தொடர்ச்சியாகவோ செய்ய விரும்பலாம் அது எதுவாக இருந்தாலும் கிளையன்ட் சர்வர் அமைப்பில் இந்த தொடர்பு மிகவும் முக்கியமானது எனவே இவைகள் தான் நாம் பார்க்கக்கூடிய கருத்துக்களாகும் தொடங்குவதற்கு ஒரு ப்ராசஸ் என்ன என்பதை வரையறுக்க முயற்சிப்போம் ஒரு ப்ராசஸ் என்பது செயல்பாட்டில் ஒரு நிரலாகும் இது மிகவும் செயல்படும் வரையறையாகும் எந்தவொரு நிரலும் செயல்படுத்தப்படுவதால் அதை ஒரு ப்ராசஸ் என்று அழைக்கலாம் மற்றும் ப்ராசஸ் செயல்படுத்தல் தொடர்ச்சியான பாணியில் முன்னேற வேண்டும் இது ஒரு கணினி அமைப்பில் உள்ள எந்த மென்பொருளின் அடிப்படை அனுமானமாகும் அது ஒரு தொடர்ச்சியான பாணியில் இயங்குகிறது ஒரு அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் அடுத்த அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படுகிறது ஒரு ப்ராசஸ் ஒரு நிரல் செயல்பாட்டில் உள்ளது மற்றும் மற்றும் அதன் செயல்படுத்தல் தன்மை ஒரு தொடர்ச்சியான பாணியில் செல்லும் ஒரு நிரல் என்பது டிஸ்க்ல் சேமிக்கப்பட்ட ஒரு செயலற்ற என்டிட்டி மற்றும் ப்ராசஸ் செயலில் உள்ளது ஒரு இருபடி சமன்பாட்டின் ax2 bx c கோடுகளைக் கணக்கிடுவதற்கு ஏதேனும் ஒரு நிரல் கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இது சி மூல கோப்பு பின்னர் இந்த சி மூல கோப்பு இந்த குறியீட்டை தொகுத்து கோப்பின் தொடர்புடைய டாட் exe கோப்பு இயங்கக்கூடிய பதிப்பைப் பெறுகிறோம் ஆனால் ஒரு கோப்பு மட்டுமே இது ஒரு exe கோப்பு என்பதைத் தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை இது ஒரு பைனரி கோப்புகள் தவிர அதிக வித்தியாசம் இல்லை இந்த இரண்டு கோப்புகளும் டிஸ்க்ல் இருக்கும் மேலும் இந்த கோப்புகள் டிஸ்க்ல் இருக்கும்போது அவை செயல்படுத்தப்படாது இப்போது பயனர் தொடர்புடைய நிரலை விரும்பினால் நிரல் பெயரை ரூட் கண்டுபிடிப்பு என்று அழைப்போம் முதல் விஷயம் என்னவென்றால் டிஸ்க்ல் இருந்து இந்த நிரல் பிரதான நினைவகத்தில் நகலெடுக்கப்பட வேண்டும் இது முக்கிய நினைவகம் எனவே அதை பிரதான நினைவகத்தில் நகலெடுக்க வேண்டும் இது முக்கிய நினைவகத்தில் நகலெடுத்த பிறகு நிரல் மட்டுமே இயக்கத் தொடங்க முடியும் அது டிஸ்க்ல் வசிக்கும் வரை எதையும் சரியாக செய்ய முடியாது இந்த நிரல் ஒரு செயலற்ற என்டிட்டி அதனால்தான் இது ஒரு செயலற்ற என்டிட்டி என்று அழைக்கப்படுகிறது இது டிஸ்க்ல் இயங்கக்கூடிய கோப்பு வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது ஆனால் நிரல் பிரதான நினைவகத்தில் ஏற்றப்பட்ட செயல்முறை இப்போது நிரலாக செயல்படுத்தப்பட்டது எனவே அது இப்போது சில இருபடி சமன்பாட்டின் ரூட் கண்டுபிடிக்க முடியும் அது abc இன் மதிப்புகளைப் படித்து ரூட் கண்டுபிடிக்கும் இயங்கக்கூடிய கோப்பு நினைவகத்தில் ஏற்றப்படும் போது இந்த நிரல் செயல்முறையாகிறது இது நிரல்களுக்கும் செயல்முறைக்கும் உள்ள வித்தியாசம் நிரல் ஒரு செயலற்ற என்டிட்டி செயல்முறை ஒரு செயலில் உள்ள என்டிட்டி ஒரு நிரலை செயல்படுத்துவது GUI மவுஸ் கிளிக்குகள் வழியாகத் தொடங்கியது அங்கு பெரும்பாலான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் இப்போது இந்த க்ராபிகள் யூசர் இன்டெர்பேஸை பெற்றுள்ளன அது அந்த இன்டெர்பேஸைப் பயன்படுத்துகிறது அல்லது அது இணைந்த வரிசை நுழைவு பெயர் இன்டெர்பேஸ் சில ஒருங்கிணைந்த வரிசை இன்டெர்பேஸ் உள்ளன எனவே பயனர் நிரலின் பெயரை தட்டச்சு செய்யலாம் அல்லது செயல்படுத்த வேண்டிய ப்ராசஸை செயல்படுத்தலாம் இது மற்றொரு சாத்தியம் மற்றும் கணினியால் தானாகவே ஏற்றப்படும் சில நிரல்கள் உள்ளன அவை செயல்படுத்தப்படுகின்றன குறிப்பாக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செயலாக்கங்கள் சில நிரலின் செயல்பாடாகும் இது இயல்பாகவே ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் செய்யப்படுகிறது ஒரு நிரலின் செயல்பாடு வெவ்வேறு வழிகளில் தொடங்கலாம் மற்றும் ஒரு நிரல் பல செயல்முறைகளாக இருக்கலாம் ஒரே நிரலை இயக்கும் பல பயனர்களை பெற்றுள்ளோம் எடிட்டிங் வேலையைச் செய்யும் பல நபர்கள் இருக்கலாம் ஒரு ஆய்வக வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் தங்களது சொந்த நிரல்களை எழுதி அவை அனைத்தும் ஒரு சேவையகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் அனைவரும் சேவையகத்தின் எடிட்டர் மென்பொருளைப் பயன்படுத்துகிறார்கள் இதன் விளைவாக பல பயனர்கள் ஒரே எடிட்டர் நிரலை இயக்குகிறார்கள் அந்த வழியில் ஒரு வாய்ப்பு என்னவென்றால் 10 பயனர்கள் எடிட்டிங் வேலையைச் செய்கிறார்கள் அந்த எடிட்டர் மென்பொருளின் 10 நகல்களை பிரதான நினைவகத்தில் உருவாக்குகிறோம் ஆனால் அது நிச்சயமாக இடத்தை வீணடிப்பதாகும் பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் இந்த செயல்முறைகள் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை முக்கிய நினைவகத்தில் ஒரு எடிட்டர் குறியீட்டை மட்டுமே பெற்றுள்ளன ஆனால் 10 வெவ்வேறு டேட்டா பிரிவுகள் உள்ளன ஒவ்வொரு டேட்டா பிரிவும் ஒரு பயனரின் எடிட்டிங் தரவை வைத்திருக்கிறது எனவே அந்த வழியில் பல பயனர்கள் ஒரே நிரலை இயக்கும் மற்றும் ஒரு நிரல் பல செயல்முறைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு ப்ராசஸின் கட்டமைப்பு நிரல் குறியீட்டை விட அதிகமாக உள்ளது இது சில நேரங்களில் உரை பகுதி என அழைக்கப்படுகிறது இது நிரல் கவுண்டர் மற்றும் செயலி பதிவேடுகளின் உள்ளடக்கங்கள் தற்போதைய செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது தற்காலிக டேட்டாகளைக் கொண்ட செயல்முறை லேயரையும் உலகளாவிய வேரியபில்களைப் பெற்ற டேட்டாப் பகுதியையும் உள்ளடக்கியது மேலும் இது குவியலில் மாறும் வகையில் உருவாக்கப்பட்ட சில உள்ளூர் மாறிகளில் சில உள்ளூர் மாறிகள் கிடைத்துள்ளது இந்த வரைபடத்தை பார்த்தால் அது ஒரு சிறந்த பாணியில் விளக்குகிறது அதே இரு உதாரணத்திற்கு திரும்பி வருவது அந்த இருபடி சமன்பாட்டின் ரூட்க் கண்டுபிடிப்பதற்கான நிரல் அந்த இருபடி சமன்பாட்டின் ரூட் a x சதுரம் பிளஸ் b x பிளஸ் c ax2 bx c இங்கே இந்த ப்ரோக்ராமை எழுதும் போது ஒரு முக்கிய வழக்கம் இருக்கலாம் முக்கிய வழக்கத்தில் a b c இன் மதிப்புகளைப் படிக்கிறது பின்னர் அது ஃபைண்ட் ரூட் a b c எனப்படும் ஒரு செயல்பாட்டை அழைக்கிறது பின்னர் அது சில அச்சிடும் ரூட் முதலியவற்றைச் செய்யும் பின்னர் இந்த கண்டுபிடிப்பு ரூட் செயல்பாடு இங்கே இருக்கிறது பின்னர் இந்த அச்சு ரூட் உள்ளது எனவே இது போன்ற ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் இந்த ப்ரோக்ராமை மொழிபெயர்க்கும்போது அதனுடன் தொடர்புடைய டாட் exe கோப்பு கிடைக்கும் இப்போது இந்த ப்ரோக்ராம் செயல்படுத்தப்படும் போது அதில் சில பகுதிகள் உள்ளன ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ப்ரோக்ராம் வரிகளை கொண்டிருக்க வேண்டும் இந்த வரிகள் அனைத்தும் அதற்கான தொடர்புடைய குறியீட்டை கொண்டிருக்க வேண்டும் மேலும் இந்த வேரியபில்கள் abc ஆக இருக்க வேண்டும் சில தொடர்புடைய நினைவக இருப்பிடம் இருக்க வேண்டும் இதேபோல் ரூட் x1 மற்றும் x2 எனக் கூறினால் அவற்றுக்கு சில இடங்களைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த கண்டுபிடிப்பு ரூட் செயல்பாட்டிற்குள் சில லோக்கல் வேரியபில்களை வரையறுக்க முடியும் பாகுபாடு மற்றும் ஒன்று நிரல் குறியீடு மற்றும் மற்றொரு பகுதி குளோபல் வேரியபில்கள் உள்ளன பின்னர் ஒரு செயல்பாடு மற்றும் லோக்கல் வேரியபில்கள் ஆகியவற்றிற்கு அனுப்பப்படும் அளவுருக்களைப் பெற்றுள்ளோம் எனவே இது ஒரு நிரலை இயக்கும் போது கிடைக்கும் அதன் கூறுகள் ப்ரோக்ராம் ஏற்றப்பட்டு அது இயங்கும் நினைவகத்தின் ஸ்னாப்ஷாட்டை எடுத்தால் அந்த நினைவகத்தின் ஒரு பகுதி அதில் ப்ரோக்ராம் குறியீட்டைக் கொண்டிருக்கும் அதனால் அது உரை பகுதியாகும் ப்ரோக்ராம் கவுண்டர் துவக்கப்படும்போது அது ஒரு செயல்பாடுகளில் வீழ்ச்சி உள்ளதா என்பதைப் பொறுத்து இங்கே வரி மூலம் வரியாக இயக்குகிறது ஆனால் அந்த நடைமுறைகளை அந்த அறிக்கைகளை செயல்படுத்தும் குளோபல் வேரியபில் அவை இந்த டேட்டா பிரிவு பகுதிக்கு வரும் இந்த நினைவகம் செயல்பாட்டைப் பொருத்தவரை ப்ரோக்ராம் டெக்ஸ்ட் வைத்திருக்கும் குறியீடு பிரிவைப் பெற்றுள்ள வெவ்வேறு பிரிவுகளைக் கொண்டிருப்பதைப் பற்றி சிந்திக்கலாம் குளோபல் வேரியபில்களைப் பெற்ற டேட்டாப் பிரிவு கிடைத்துள்ளது இப்போது இந்த அளவுருக்கள் மற்றும் இந்த லோக்கல் வேரியபில் இவை இரண்டும் லேயரில் உருவாக்கப்படுகின்றன இந்த ரூட் கண்டுபிடிப்பு செயல்பாடு அழைக்கப்படும் போதெல்லாம் லேயரில் வேரியபில் மதிப்புகளை ab மற்றும் c ஐ வைக்கிறோம் பின்னர் அது ரிட்டர்ன் அட்ரஸ் ஐ சேமிக்கிறது இது ரிட்டர்ன் அட்ரஷையும் பின்னர் கட்டுப்பாட்டு கிளைகளையும் இந்த வழக்கத்திற்கு சேமித்து ரூட்டை கண்டுபிடிக்கிறது அது கண்டுபிடிக்கும் மற்றும் பாகுபாட்டில் பிற லோக்கல் வேரியபில் உள்ளது இந்த பாகுபாடான வேரியபில் அடுக்கிலும் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இது லேயரில் இடம் ஒதுக்கப்படுகிறது இப்போது நிரலின் இந்த பகுதி அவ்வாறு இயங்கும்போது இந்த வேரியபில்களைப் பயன்படுத்துவோம் அந்த வழியில் லேயர் உள்ளது மற்றும் சில நேரங்களில் ப்ரோக்ராமில் நினைவக ஒதுக்கீட்டைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக C ப்ரோக்ராமில் malloc கணினி அழைப்பு வந்துள்ளது அது சில மாறும் இடத்தை உருவாக்குகிறது அந்த மாறும் இடம் இந்த குவியல் இடத்திலிருந்து அமைந்துள்ளன இந்த லேயர் பகுதி கடந்து வரும் இந்த லோக்கல் வேரியபில்கள் மற்றும் அளவுருக்களுக்கானது மேலும் இந்த குவியல் உருவாக்கப்பட்ட இயக்கவியல் வேரியபில்கள் இது பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் இந்த லேயர் மற்றும் குவியல் இவை இரண்டையும் இரண்டு தனித்தனி பிரிவுகளாக மாற்றுவதற்கு பதிலாக ஒரு பெரிய நினைவகத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஒரு முனையிலிருந்து லேயர் வளரத் தொடங்குகிறது மறு முனையிலிருந்து குவியல் வளரத் தொடங்குகிறது சில நிரல்கள் சப்ரூட்டீன் அழைப்பை குறைவாகப் பயன்படுத்தலாம் துணை நிரல் அழைப்புகளின் லேயர் குறைவாக இருக்கும் ஆனால் இது நிறைய டைனமிக் நினைவகத்தைப் பயன்படுத்தலாம் அந்த குவியல் இடம் அதிகமாகப் பயன்படுத்தப்படும் மறுபுறம் சில நிரல் குறைவான டைனமிக் நினைவகத்தைப் பயன்படுத்தக்கூடும் ஆனால் அது உருவாக்கும் விளைவாக பல சுழல்நிலை அழைப்புகள் இருக்கலாம் இது லேயரை நிறையப் பயன்படுத்துகிறது இடத்தின் இந்த பகுதியைப் பயன்படுத்துவதை அதிகரிக்க இந்த லேயர் மற்றும் குவியல் அவை ஒரே நினைவகத் தொகுதியின் முனைகளிலிருந்து அமைந்துள்ளன டிஸ்க்களில் வசிக்கும் நிரலைப் பொறுத்து உரையின் தொகுக்கப்பட்ட பதிப்பை மட்டுமே பெற்றுள்ளீர்கள் ஆனால் நினைவகத்தில் வைக்கும்போது நிரல் ஸ்னாப்ஷாட்டை இயக்கும் போது அது டிஸ்க்கில் உள்ளதைவிட முற்றிலும் மாறுபட்டது இது உண்மையில் முந்தைய ஸ்லைடில் விளக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் ஒரு செயல்முறை நிரல் குறியீட்டை விட அதிகம் என்று கூறுகிறது எனவே இது சில நேரங்களில் உரை பிரிவு என அழைக்கப்படுகிறது ப்ராசஸ் ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பை உள்ளடக்கியது ஒரு ப்ரோக்ராம் இயக்கும் போதெல்லாம் இந்த குறிப்பிட்ட இருப்பிடத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது ஒன்று ப்ரோக்ராம் கவுண்டரின் மதிப்பு மேலும் பல CPU பதிவேடுகள் உள்ளன அவை வேரியபில்களின் சில தற்காலிக மதிப்புகளை வைத்திருக்கும் எனவே இந்த CPU பதிவுசெய்கிறது அவை தற்போதைய செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும் இந்த CPU ஐப் பொருத்தவரை CPU க்குள் ப்ரோக்ராம் கவுண்டரைப் பெற்றுள்ளீர்கள் மேலும் இந்த செயலி பதிவுசெய்கிறது அவை இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாகும் டேட்டா பிரிவின் குளோபல் வேரியபில் மற்றும் குவியல் போன்றவற்றின் செயல்பாட்டை பெற்றுள்ளோம் ஒரு செயல்முறைக்கு இந்த CPU பதிவேடுகள் கிடைத்துள்ளன என்று சொல்லலாம் இது ப்ரோக்ராம் கவுண்டர் CPU இலிருந்து வருகிறது மேலும் ஸ்டேக் பிளஸ் குவியல் மற்றும் குறியீடு பிரிவு கிடைத்துள்ளது இந்த முழு விஷயமும் செயல்பாட்டை வரையறுக்கும்போது செயல்முறை அமைப்பு நிரல் கட்டமைப்பிலிருந்து மிகவும் வேறுபட்டது ஒரு செயல்முறை அதன் வெவ்வேறு கட்டங்களில் செல்லும்போது செயல்படுத்த வரிசையின் அடிப்படையில் பரிணாமம் ஆகும் இது பல நிலை வழியாக செல்கிறது என்று கூறலாம் எனவே ஆரம்பத்தில் பயனர் கூறும்போது ரூட் இருபடி சமன்பாட்டைக் கணக்கிட நிரலை இயக்க விரும்புகிறேன் என்று பயனர் கூறும்போது அந்த நிரல் ரூட்க் கண்டுபிடிக்கும் எனவே அந்த வழியில் நிரலின் குறியீட்டை டிஸ்க்கிலிருந்து பிரதான நினைவகத்தில் நகலெடுக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட நிரலை இயக்க விரும்புகிறேன் என்று பயனர் கூறும்போது செயல்முறை உருவாக்கப்படும் போது பயனர் இதை எவ்வாறு சொல்ல முடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதன் மூலம் சில சுட்டியைக் கிளிக் செய்வதன் மூலம் டெஸ்க்டாப்பில் ஒரு குறிப்பிட்ட நிரலுடன் தொடர்புடைய ஐகானைக் கிளிக் செய்யலாம் எனவே அது மவுஸ் கிளிக் மூலம் அல்லது சில நிரலின் பெயரைக் கொடுப்பதன் மூலம் இருக்கலாம் எனவே நிரலின் பெயரைத் தட்டச்சு செய்கிறது இதை இயக்க விரும்பும் கணினியை சொல்ல விரும்பும் இரண்டு விருப்பங்கள் இவை இருக்கலாம் கணினி என்ன செய்கிறது என்றால் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் அது ஒரு புதிய செயல்முறையை உருவாக்க வேண்டும் இது இந்த குறிப்பிட்ட பயனர் கோரிக்கையை கவனித்துக்கொள்ளும் எனவே இந்த செயல்முறை இப்போது உருவாக்கப்படும்போது அதை ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு இன்னும் குறிக்கவில்லை அதனால் தான் புதிய நிலை செயலி இப்போது உருவாக்கப்பட்டது இந்த செயல்முறை இருபடி சமன்பாட்டின் ரூட்க் கண்டுபிடிப்பதற்காக அந்த நிரலை இயக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்டம் டிஸ்க்கில் இருந்து நிரலை பிரதான நினைவகத்தில் நகலெடுப்பதாகும் அதற்காக பிரதான நினைவகத்தில் சிறிது இடத்தை ஒதுக்க வேண்டும் மற்றும் நிரலை இரண்டாம் நிலை சேமிப்பிலிருந்து பிரதான நினைவகத்திற்கு நகலெடுக்க வேண்டும் எனவே இந்த நகல் பிரதான நினைவகத்தில் செய்யப்பட்ட பிறகு இப்போது நிரல் செயல்படுத்த தயாராக உள்ளது இப்போது செயல்முறை CPU ஐப் பெற்றால் இந்த குறிப்பிட்ட மாற்றம் ஒப்புக்கொள்ள புதியது என்று அழைக்கப்படுகிறது மேலும் நிரல் ஒரு முக்கிய நினைவகத்தில் நகலெடுக்கப்படும்போது நிரல் இருக்கும்போது இந்த மாற்றம் நிகழ்கிறது மேலும் அது செயல்படுத்த தயாராக உள்ளது இப்போது அது தயாரானவுடன் செயல்முறை இயங்கத் தொடங்கத் தேவையில்லை ஏனென்றால் தற்போது உள்ள செயலி அல்லது CPU அதனால் வேறொன்றைச் செய்வதில் பிஸியாக இருக்கலாம் எனவே இது இந்த குறிப்பிட்ட வழக்கமான அல்லது இந்த குறிப்பிட்ட நிரல் செயல்முறைக்காக காத்திருக்க வேண்டும் இது CPU ஐப் பெற காத்திருக்க வேண்டும் சிறிது நேரத்திற்குப் பிறகு இந்த செயல்முறை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று செடியூலர் ஒரு முடிவை எடுக்கிறார் எனவே அது நிகழும்போது செயல்முறை தயாராக உள்ள நிலையில் இருந்து இயங்கும் நிலைக்கு மாறுகிறது இயங்கும் நிலையில் செயல்முறை CPU ஐப் பெற்றுள்ளது அது அதை இயக்குகிறது இப்போது மீண்டும் இயக்கும் போது வேறுபட்ட பல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் ஒரு வாய்ப்பு என்னவென்றால் எடுத்துக்காட்டாக இருபடி சமன்பாட்டின் ரூட்க் கண்டுபிடிப்பதை பரிசீலித்து வருகிறோம் ஆரம்பத்தில் நிரல் a b மற்றும் c ஆகியவற்றின் மதிப்பெண்ணை பெற்றிருக்க வேண்டும் இப்போது a b மற்றும் c ஆகியவற்றின் மதிப்புகளைப் படிப்பதால் பயனர் விசைப்பலகை மூலம் மதிப்புகளைக் கொடுப்பார் அதற்கு சிறிது நேரம் ஆகும் எனவே மின்னணு செயலிகளுடன் ஒப்பிடும்போது பயனர்கள் மிகவும் மெதுவாக இருக்கும் a b c இன் மதிப்பை பயனர் உள்ளிடுவதற்கு காத்திருக்கும் நேரத்தை CPU தனது நேரத்தை வீணடிக்கக்கூடாது என்ன செய்யப்படுகிறது ஒரு செயல்முறை சில உள்ளீட்டு வெளியீட்டு செயல்பாட்டைச் செய்ய விரும்பும் போதோ அல்லது சில நிகழ்வு காத்திருக்கும்போதோ அது காத்திருக்கும் நிலை மற்றும் வரிசையில் இருந்து அடுத்த தயாராக செயல்முறை செய்யப்படும் எனவே இது செடியூலரால் எடுக்கப்பட்டு அது இயங்கும் நிலைக்கு வைக்கப்படுகிறது செடியூலர் அடுத்த செயல்முறையை தயார் நிலையில் இருந்து இயக்க அனுப்புகிறார் CPU அடுத்ததைச் செய்வதில் மும்முரமாக உள்ளது அடுத்த செயல்முறையையும் காத்திருக்கும் இந்த செயல்முறையையும் கையாளுகிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு பயனர் இதன் மதிப்புகளை a b மற்றும் c இல் உள்ளிட்டுள்ள பிறகு இந்த IO முடிந்துவிட்டது என்று கணினிக்குத் தெரிவிக்கிறது எந்த வன்பொருள் தொகுதி இந்த செயல்பாட்டைச் செய்கிறது இது விசைப்பலகை மூலம் செய்யப்பட்டால் விசைப்பலகை விசைகள் வைக்கப்படும் போது இது கணினிக்கு ஒரு குறுக்கீட்டை அனுப்புகிறது மற்றும் குறுக்கீடு செயலாக்கப்படும் போது அவ்வாறு கூறுகிறது எனவே சிறிது நேரம் கழித்து a b மற்றும் c ஆகியவற்றின் இந்த மதிப்புகள் படிக்கப்பட்டு காத்திருக்கும் நிலையில் இருந்து இந்த செயல்முறை மீண்டும் தயாராக நிலைக்கு செல்கிறது மீண்டும் சிறிது நேரம் கழித்து இந்த செயல்முறை செயல்படுவதற்கான வாய்ப்பைப் பெறும் மேலும் அது எந்த இடத்திலிருந்து அதை விட்டுச் சென்றதோ அங்கே தொடரும் இதனால் இந்த தயாராக இயங்கும் மற்றும் காத்திருக்கும் விஷயத்தை பெற முடியும் மற்றொரு சாத்தியம் என்னவென்றால் ஒரு செயல்முறை அவ்வாறு செயல்படும்போது அதற்கு சில சிறிய நேர குவாண்டம் வழங்கப்படுகிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு குவாண்டம் காலாவதியாகிறது எனவே நேரம் குவாண்டம் காலாவதியாகும்போது வரிசையில் அடுத்த செயல்முறைக்கு செயலி வழங்கப்பட வேண்டும் இங்கே செயல்படுத்தப்பட்ட செயல்முறை அதை மீண்டும் தயாராக நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த செயல்முறைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இந்த வழியில் குறுக்கீடு வரும் இந்த செயல்முறை மீண்டும் தயாராக நிலைக்கு வந்து அடுத்த செயல்முறைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதன்பிறகு ஒரு செயல்முறையானது சுழற்சி முறையில் செயல்படுத்த பல வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் அது இப்போது முடிந்துவிட்டது இது ஒரு வெளியேறும் மற்றும் செயல்முறை நிறுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு செல்லும் இவை செயல்பாட்டில் உள்ள வெவ்வேறு நிலைகள் புதிய நிலை என்பது செயல்முறை உருவாக்கப்படும் புள்ளியாகும் இயங்கும் நிலையை பெற்றுள்ளோம் அங்கு இந்த வழிமுறைகள் செயல்படுத்தப்படுகின்றன பின்னர் இந்த காத்திருப்பு செயல்முறை ஏதேனும் நிகழும் வரை காத்திருக்கிறது பின்னர் செயல்முறை ஒரு செயலிக்கு ஒதுக்கப்படுவதற்கு காத்திருக்கிறது மற்றும் செயல்முறை செயல்பாட்டை முடித்தவுடன் நிறுத்தப்படும் ஒரு செயலியின் இந்த நிலை மாற்றம் செயல்முறை நடத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வடிவமைக்கும் எந்த இயக்க முறைமையும் செயல்முறைகள் குறிப்பாக இந்த வகை நிலை மாற்றங்களைத் தொடர்ந்து வடிவமைக்கப்படும் அவற்றில் சில இயக்க முறைமை சில கூடுதல் நிலைகளைக் கொண்டிருக்கலாம் சில இயக்க முறைமைகள் அதைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் ஒட்டுமொத்த நிலைமை இது போன்றது இந்த செயல்முறை இந்த பாணியில் நிலை மாற்றங்களை செய்கிறது ஒவ்வொரு செயல்முறைக்கும் அதனுடன் தொடர்புடைய ஒரு கட்டுப்பாட்டு தொகுதி கிடைத்துள்ளது இது PCB அல்லது செயல்முறை கட்டுப்பாட்டு தொகுதி என அழைக்கப்படுகிறது செயல்முறை பற்றிய அனைத்து முக்கியமான தகவல்களையும் இங்கே குறிப்பிடுகிறோம் ஒவ்வொரு செயலுடனும் தொடர்புடைய தகவல்கள் அவை இந்த செயல்முறை கட்டுப்பாட்டு தொகுதி அல்லது பணி கட்டுப்பாட்டு தொகுப்பில் சேமிக்கப்படுகின்றன ப்ராசஸ் ரன்னிங் வெயிட்டிங் ரெடி முதலியன தற்போது எந்த ஸ்டேடில் உள்ளது பின்னர் ப்ரோக்ராம் கவுண்டர்கள் இது அடுத்த இயக்கத்திற்கான அறிவுறுத்தலின் இருப்பிடமாகும் தற்போது ப்ரோக்ராம் கவுண்டர் மதிப்பு என்ன இது மொத்தம் 1000 பைட்டுகள் நீளமாக உள்ளது எனவே தற்போது அதில் எங்கே செயல்பாடு உள்ளதால் ப்ரோக்ராம் கவுண்டரில் வைக்கப்படுகிறது பின்னர் CPU பதிவு மதிப்புகள் கிடைத்துள்ளன அனைத்து CPU பதிவுகளும் செயல்முறை செயல்படும் இந்த கட்டத்தில் அவர்கள் சில மதிப்பை வைத்திருப்பார்கள் அந்த வகையில் இது CPU பதிவு மதிப்பைக் கொண்டுள்ளது CPU இல் சில வேறுபட்ட பதிவேடுகள் இருக்கக்கூடும் அவற்றில் சில பயனர்கள் வரையறுக்கப்பட்ட பொது நோக்கப் பதிவேடுகள் சில சிறப்பு செயல்பாடு பதிவேடுகள் நிரல் செயல்பாட்டின் சூழலில் வரும் பதிவேடுகளைப் பொறுத்து அவை செயல்முறை மைய பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த பதிவேடுகள் இந்த நிரல் கட்டுப்பாட்டு தொகுதிக்கு நகலெடுக்கப்படும் முன்னுரிமைகள் போன்ற CPU செடியூலிங் தகவல்களைப் பெற்றுள்ளோம் பின்னர் வரிசை சுட்டிகள் போன்றவற்றை திட்டமிடலாம் இந்த செடியூலிங் தகவல் அவசியம் ஏனெனில் செடியூலர் முடிவெடுக்க வேண்டும் நினைவக மேலாண்மை தகவலில் இந்த கணக்கியல் தகவல் மற்றும் IO நிலை தகவல் நினைவக மேலாண்மை தகவல் என்பது செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்ட நினைவகம் கணினி பயன்பாட்டிற்கான கணக்கியல் தகவல் மற்றும் இந்த IO சாதனங்களுக்கான IO நிலை தகவல் ஆகியவை கணினியில் திறந்த கோப்புகள் போன்றவை PCBஇல் வைக்கப்பட்டுள்ளன